இப்போது எஆர்ம் ARM இன்ஸ்ட்ரக்க்ஷன் Instruction செட் set ன் குறுகிய கலந்துரையாடலுடன் தொடர்கின்றோம் இந்த பாடத்திட்டத்தின் பிந்தைய பகுதியில் எஆர்ம் ARM மற்றும் ஆர்டினோ Arduino அடிப்படையிலான போர்ட்ஸ் boards களில் நாங்கள் உங்களுக்கு நிறைய செயல் விளக்கங்களை காண்பிப்போம் அங்கு ப்ரொக்ராம் program களை ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் high level language ல் எழுதுவோம் ஆனால் இங்கே மற்றும் இன்னும் சில விரிவுரைகளில் எஆர்ம் ARM ப்ராசஸர் processor ன் லோ லெவல் low level அம்சங்களைப் பற்றி விவாதிக்கிறோம் அதற்காக எஆர்ம் ARM ஆர்க்கிடெக்சர் architecture வழங்கும் அசெம்பிளி லாங்குவேஜ் assembly language அம்சங்களைப் பற்றிய ஒரு அடிப்படை யோசனை இருக்க வேண்டும் இங்கே நாம் பல்வேறு வகை எஆர்ம் ARM இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் மற்றும் குறிப்பாக எஆர்ம் ARM இன்ஸ்ட்ரக்க்ஷன் Instruction செட் set ஆர்க்கிடெக்சர் architecture ஆல் வழங்கப்பட்ட டேட்டா ப்ராசஸிங் data processing இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் Instructions களைப் பற்றி விரிவாகப் பேசுவோம் எஆர்ம் ARM இன்ஸ்ட்ரக்க்ஷன் Instruction செட் set டைப் பற்றி பேசுகையில் ஒரு எம்பெட்டட் சிஸ்டம் embedded system ஐ உருவாக்க அல்லது வடிவமைப்பு செய்ய வேண்டிய ஒரு டெவலப்பர் developer ஆக நீங்கள் பார்க்கிறீர்கள் நீங்கள் ஒரு ஹார்ட்வர் hardware ப்ளாட்பார்ம் platform மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller அடிப்படையிலான சிஸ்டம் system ஆகியவற்றைக் கொண்டிருப்பீர்கள் அதற்கான சாப்ட்வேர் software ஐ நீங்கள் எழுத வேண்டும் இன்று நம்மில் பெரும்பாலோர் சில ஹை லெவல் லாங்குவேஜ் high level language ல் சி C அல்லது பைதான் Python அல்லது ஜாவா Java வில் சாப்ட்வேர் software ஐ உருவாக்குகிறோம் ஆனால் எந்த ப்ராசஸர் processor ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷன் application க்கு சிறப்பாக இருக்கலாம் என்று தகவலறிந்த முடிவுகளைப் பெறுவதற்கு ப்ராசஸர் processor ன் லோ லெவல் low level அம்சங்களை அறிந்து கொள்வது எப்போதும் நல்லது இந்த முயற்சியுடன் எஆர்ம் ARM ப்ராசஸர் processor ன் அசெம்பிளி லாங்குவேஜ் assembly language அம்சங்களுக்கு ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் இது எஆர்ம் ARM ப்ளாட்பார்ம் platform ஆல் வழங்கப்பட்ட ஹார்ட்வர் hardware அம்சங்களின் பிரதிபலிப்பு ஆகும் எந்தவொரு இன்ஸ்ட்ரக்க்ஷன் Instruction செட் set ஐயும் பல்வேறு குழுக்கள் அல்லது பரந்த பிரிவுகள் ஆக வகைப்படுத்தலாம் எஆர்ம் ARM ல் இந்த வகைகளை டேட்டா ப்ராசஸிங் data processing டேட்டா ட்ரான்ஸ்பெர் data transfer மற்றும் கண்ட்ரோல் புளோ control flow என வரையறை செய்யலாம் நவீன மைக்ரோகண்ட்ரோலர்ஸ் microcontrollers களில் பெரும்பாலானவை ஹார்வர்ட் hardvard ஆர்க்கிடெக்சர் architecture ஐ அடிப்படையாகக் கொண்டவை இதில் உங்களுக்காக ஒரு செப்பரேட் ப்ரொக்ராம் மெமரி separate program memory மற்றும் ஒரு செப்பரேட் டேட்டா மெமரி separate data memory இருக்கும் ப்ரொக்ராம் program ஐ உருவாக்கும் இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் Instructions கள் ப்ரொக்ராம் மெமரி program memory ல் சேமிக்கப்படும் அதே நேரத்தில் அனைத்து டெம்பரரி டேட்டா temporary data களும் டேட்டா மெமரி data memory ல் சேமிக்கப்படும் ரெஜிஸ்டர் registers களில் இந்த பிசி PC ஒரு ரெஜிஸ்டர் register ஆகும் இது ப்ரொக்ராம் மெமரி program memory ல் உள்ள அடுத்த இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction இன் முகவரியை குறிக்கும் ஒரு புதிய இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction ஐ கொண்டுவரும்போது அல்லது மெமரி memory யிலிருந்து பெட்ச் fetch செய்யும்போது அது பிசி PC யில் சேமிக்கப்பட்ட அட்ரஸ் address லிருந்து பெறப்படும் டேட்டா ப்ராசஸிங் data processing இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் Instructions களைப் பற்றி நான் பேசும்போது டேட்டா data களில் பல்வேறு அரித்மேட்டிக் arithmetic மற்றும் லாஜிக் logic ஆபரேஷன்ஸ் operations களை மேற்கொள்வது பற்றி பேசுகிறோம் இப்போது எஆர்ம் ARM ஆர்க்கிடெக்சர் architecture களின் ரிஸ்க் RISC தத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டது பெரும்பாலான எஆர்ம் ARM அம்சங்கள் ரிஸ்க் RISC அடிப்படையிலானவை இங்கே அனைத்து டேட்டா ப்ராசஸிங் data processing இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் Instructions களும் ரெஜிஸ்டர்ஸ் registers ல் மட்டுமே ஆப்பரேட் operate ஆகின்றன அதாவது ஆட் add என்று நான் கூறும்போது நாங்கள் இரண்டு ரெஜிஸ்டர்ஸ் registers களின் கன்டென்ட் content களை ஆட் add செய்து முடிவை மற்றொரு ரெஜிஸ்டர் register ல் சேமிக்கச் செய்வோம் எனவே மெமரி memory இங்கே படத்தில் வரவில்லை இப்போது டேட்டா ட்ரான்ஸ்பெர் data transfer ஐப் பற்றி பேசும்போது விருப்பங்கள் உள்ளன நாம் ஒரு ரெஜிஸ்டர் register ல் இருந்து இன்னொரு ரெஜிஸ்டர் register க்கு ட்ரான்ஸ்பெர் transfer செய்யலாம் அல்லது நாம் ரெஜிஸ்டர் register ல் இருந்து டேட்டா மெமரி data memory க்கு ட்ரான்ஸ்பெர் transfer செய்யலாம் அல்லது டேட்டா மெமரி data memory ல் இருந்து ரெஜிஸ்டர் register க்கு ட்ரான்ஸ்பெர் transfer செய்யலாம் இந்த விருப்பங்கள் அனைத்தும் இங்கு உள்ளன இவை டேட்டா ட்ரான்ஸ்பெர் data transfer இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் Instructions களைக் கொண்டிருக்கும் மேலும் கண்ட்ரோல் பிளோ control flow இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் Instructions கள் ஒரு ப்ரோக்ராம் program ன் செயலாக்க வரிசையை மாற்றம் செய்யும் பொதுவாக நான் சொன்னது போல் பிசி PC அடுத்து செயலாக்கம் செய்யப்பட வேண்டிய இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் Instructions ஐ குறிக்கிறது ஏனெனில் இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் Instructions கள் செயலாக்கம் ஆகும் போது பிசி PC யின் மதிப்பு இங்கிரிமென்ட் increment ஆகும் ஆனால் நீங்கள் ஜம்ப் jump அல்லது சப்ரூட்டீன் subroutine கால் call போன்ற சில இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் Instructions களைக் கொண்டிருக்கும்போதெல்லாம் திடீரென்று அந்த வரிசை தொந்தரவு செய்யப்படும் மேலும் நீங்கள் வேறு ஏதேனும் முகவரிக்குச் செல்வீர்கள் அங்கிருந்து உங்கள் இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் Instructions களைப் பெட்ச் fetch செய்யத் தொடங்குவீர்கள் கண்ட்ரோல் பிளோ control flow வை மாற்றம் செய்வதன் மூலம் இது குறிக்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் Instructions கள் கண்ட்ரோல் பிளோ control flow இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் Instructions கள் என அழைக்கப்படுகின்றன முக்கியமாக கண்ட்ரோல் பிளோ control flow இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் Instructions கள் பிசி PC யின் மதிப்பை ஏதோவொரு வகையில் மாற்றம் செய்யும் இதனால் இன்ஸ்ட்ரக்க்ஷன் Instruction செயல்படுத்தப்படும் சாதாரண வரிசை மாற்றப்படும் எஆர்ம் ARM இன்ஸ்ட்ரக்க்ஷன் Instruction செட் set ல் உள்ள டேட்டா ப்ராசஸிங் data processing இன்ஸ்ட்ரக்க்ஷன் Instruction களைப் பற்றி நாங்கள் முதலில் பேசினோம் இப்போது எஆர்ம் ARM இன்ஸ்ட்ரக்க்ஷன் Instruction செட் set ல் ரெஜிஸ்டர்ஸ் registers கள் அனைத்தும் 32 பிட் bit அளவில் உள்ளதா என்பதை முதலில் கவனிக்க வேண்டும் ப்ராசஸர் processor ன் உள்ளே இருக்கும் எஎல்யு ALU 32 பிட் bit எண்களில் செயல்படும் திறனையும் கொண்டுள்ளது எனவே இயக்கப்படும் அனைத்து ஆபெரண்ட்ஸ் operands களும் 32 பிட் bit கள் அளவு கொண்டது நீங்கள் இந்த செயல்பாடுகளை ரெஜிஸ்டெர்ஸ் registers களில் மேற்கொள்ளலாம் அல்லது சில ஆபெரண்ட்ஸ் operands கள் கான்ஸ்டன்ட்ஸ் constants களாக இருக்கலாம் இவை லிட்ரல்ஸ் literals கள் அல்லது இம்மீடியட் வாலுயுஸ் immediate values கள் என்று அழைக்கப்படுகின்றன ஒரு ரெஜிஸ்டெர் register ன் உள்ளடக்க மதிப்பில் 10 ஐ கூட்டலாம் என்று நான் கூறும்போது அந்த 10 என்பது ஒரு மாறிலி போன்றது இது ஒரு லிட்ரல் literal அல்லது இம்மீடியட் வாலுயு immediate value என அழைக்கப்படுகிறது அந்த மதிப்பு 10 இன்ஸ்ட்ரக்க்ஷன் Instruction னின் ஒரு பகுதியாக குறிப்பிடப்படுகிறது மற்றும் இம்மீடியட் ஆபரண்ட் immediate operand என்று அழைக்கப்படுகிறது கணக்கீடுகளுக்குப் பின் வரும் மதிப்பு 32 பிட் bit மதிப்பாகும் இது சில குறிப்பிட்ட ரெஜிஸ்டெர் register ல் ஸ்டோர் store செய்யப்படும் நிச்சயமாக ஒரு எக்ஸ்ஸப்ஷன் exception உள்ளது ஒரு சிறப்பு மல்டிப்ளை இன்ஸ்ட்ரக்க்ஷன் multiply instruction உள்ளது அங்கு ரிசல்ட் result 64 பிட் நம்பர் number ஆக ஸ்டோர் store செய்யப்படுகிறது இப்போது நாங்கள் இரண்டு என் n பிட் bit எண்களைப் பெருக்கும்போதெல்லாம் கிடைக்கும் மதிப்பு 2n பிட்ஸ் bits களாக இருக்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் இரண்டு 32 பிட் bit எண்களை பெருக்கும் போது வரும் மதிப்பு அதிகபட்சம் 64 பிட் bit அளவாக இருக்கும் மல்டிப்ளை இன்ஸ்ட்ரக்க்ஷன் multiply instruction னின் ஒரு வெர்ஸன் version உள்ளது இதன் மூலம் மதிப்பை இரண்டு ரெஜிஸ்டெர் register களில் அல்லது 64 பிட் bit களில் ஸ்டோர் store செய்ய முடியும் இந்த விரிவுரையில் நாம் இன்ஸ்ட்ரக்க்ஷன் என்கோடிங் instruction encoding கைப் பற்றி விவாதம் செய்ய மாட்டோம் அதாவது இன்ஸ்ட்ரக்க்ஷன் வர்ட் instruction word இன் பிட் bit கள் ரெஜிஸ்டர் register களை எவ்வாறு குறிப்பிடுகின்றன நாங்கள் ஆர்க்கிடெக்சர் architecture பற்றிய விவரங்களுக்குச் செல்ல மாட்டோம் ஆனால் அடிப்படையில் நாம் விவாதிக்க வேண்டியது எந்த வகையான இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction கள் துணைபுரிகின்றன என்பதாகும் முதலில் அரித்மேட்டிக் இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் arithmetic instructions களைப் பற்றி பேசலாம் கூட்டல் மற்றும் கழித்தல் ஆகியன அடிப்படை இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions -கள் ஆகும் எஆர்ம் ARM பல்வேறு அடிஷன் addition மற்றும் சப்ட்ராக்க்ஷன் subtraction இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction -கள் அல்டெர்நேடிவ்ஸ் alternatives களை வழங்குகிறது என்ன வகையான இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction -கள் உள்ளன என்று பார்ப்போம் முதலாவது ஒரு எளிய ஆட் add இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction இங்கே ஒரு எடுத்துக்காட்டு நான் ஆர்0 r0 ஆர்1 r1 ஆர்2 r2 ஆகிய மூன்று ரெஜிஸ்டர் register களைக் காட்டியுள்ளேன் ஆனால் நீங்கள் இங்கு ஆர்0 r0 ஆர்1 r1 ஆர்2 r2 தவிர எந்த ரெஜிஸ்டர் register களையும் வைத்திருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை இதில் ஆர்0 r0 டெஸ்டினேஷன் destination ஐக் குறிக்கிறது இரண்டாவது மற்றும் மூன்றாவது இரண்டு சோர்ஸ் source ஆபெரண்ட்ஸ் operands களைக் குறிக்கிறது எனவே நான் ஆட் ADD r0 r1 r2 ஐ எழுதும்போது ஆர்1 r1 மற்றும் ஆர்2 r2 இன் மதிப்புகள் ஆட் add செய்யப்பட்டு அதன் ரிசல்ட் result ஆர்0 r0 இல் ஸ்டோர் store செய்யப்படும் மல்டி ப்ரிசிசன் அரித்மெடிக் multi precision arithmetic கைக் கையாள பொதுவாகப் பயன்படுத்தப்படும் ஆட் வித் கேரி add with carry என்ற ஒரு வெர்ஸன் version உதவி புரிகிறது நீங்கள் இரண்டு 64 பிட் bit எண்களைச் ஆட் add செய்யும்போது முதல் இரண்டு 32 பிட் bit எண்களைச் ஆட் add செய்கிறீர்கள் அடுத்த 32 பிட் bit எண்களை கேரி carry பிட் bit இருந்தால் அந்த கேர்ரி பிட் bit டுடன் ஆட் add எனவே உங்களிடம் இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction னின் எடிசி ADC வெர்ஸன் version இருக்க வேண்டும் இது கேரி carry யுடன் ஆட் add செய்யும் ஒரு சாதாரண எஸ்யுபி SUB இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction உள்ளது இது ஆர்1 - ஆர்2 r1 r2 இதன் ரிசல்ட் result ஆர்0 r0 க்கு செல்கிறது மல்டி ப்ரிசிசன் அரித்மெடிக் multi precision arithmetic கைக் கையாள மீண்டும் சப்ட்ராக்க்ஷன் subtraction ல் இதேபோன்ற பார்ரோவ் கான்செப்ட் borrow concept உள்ளது கேரி carry பிளாக் flag பயன்படுத்தப்படும் பிபிசி BBC வெர்சன் version உள்ளது உண்மையான கணக்கீடு இதுபோன்று செய்யப்படுகிறது ஆர்1 - ஆர்2 சி - 1 r1 r2 C - 1 கழித்தல் செயலின் போது பார்ரோவ் borrow வாங்குவதை இது கவனித்துக்கொள்கிறது இப்போது கழித்தல் இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions களில் இரண்டு வேரியேஷன் variation கள் உள்ளன அங்கு ஆபெரண்ட்ஸ் operands களின் பங்கு தலைகீழ் ஆகிறது எஸ்யுபி SUB இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction இல் உள்ளது போலவே நாங்கள் r1 r2 என்று சொல்கிறோம் இப்போது நான் ஆர் பி RSB என்று சொன்னால் இது ரிவெர்ஸ் reverse சப்ட்ராக்ட் substract ஐக் குறிக்கிறது இதன் பொருள் ஆர் 2 ஆர் 1 r2 - r1 இதேபோல் பார்ரோவ் borrow உடன் ஒரு வெர்சன் version உள்ளது ரிவெர்ஸ் சப்ட்ராக்ட் வித் கேர்ரி reverse subtract with carry இது ஆர்2 - ஆர்1 சி - 1 r2 r1 C - 1 ஆகும் உங்களுக்கு இரண்டு வகையான கழித்தல் இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction கள் ஏன் தேவை என்று நீங்கள் கேட்கலாம் இந்த இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction ஐ எப்போதும் எஸ்யுபி ஆர்0 ஆர்2 ஆர்1 SUB r0 r2 r1 என எழுத முடியும் இந்த எஆர்ம் ARM இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction இரண்டாவது ஆபரண்ட் operand செயல்பாட்டை மிகவும் நெகிழ்வான வழிகளில் குறிப்பிட அனுமதிக்கிறது உங்களிடம் கழித்தலின் தலைகீழ் பதிப்பு இருந்தால் அந்த நெகிழ்வான ஆபரண்ட் operand ஐ சாதாரண டேட்டா data விலிருந்து கழிக்க முடியும் இரண்டாவது ஆபரண்ட் operand உங்களுக்கு எந்த வகையான நெகிழ்வுத்தன்மையை வழங்குகிறது என்பதை நாங்கள் பார்ப்போம் ஆனால் இந்த தலைகீழ் கழித்தல் ஒரு நெகிழ்வான ஆபரண்ட் operand லிருந்து ஒரு சாதாரண ஆபரண்ட் operand ஐ ஆட் add செய்ய உங்களை அனுமதிக்கிறது அல்லது ஒரு நெகிழ்வான ஆபரண்ட் operand லிருந்து நீங்கள் ஒரு சாதாரண ஆபரண்ட் operand ஐக் கழிக்க முடியும் இரண்டு விருப்பங்களும் வழங்கப்படுகின்றன மேலும் இந்த சப்ட்ராக்ட் substract இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction களில் நீங்கள் இந்த 32 பிட் 32 bit நம்பர்ஸ் numbers களை அன்சைன்ட் unsigned ஆக அல்லது 2' ஸ் 2's காம்பிளிமென்ட் சைன்ட் complement signed நம்பர்ஸ் numbers களாகப் பார்க்கிறீர்கள் இப்போது பைனரி binary யில் அடிஷன் addition மற்றும் சப்ட்ராக்க்ஷன் subtraction தொடர்பாக இந்த இரண்டும் எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது அரித்மேட்டிக் arithmetic எடுத்துச் செல்லப்படும் விதம் சரியாக ஒத்து இருக்கிறது சில பிட்வைஸ் bitwise லாஜிக்கல் logical இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் உள்ளன குறிப்பிட்ட ஆபரண்ட் operand களில் பிட்வைஸ் bitwise லாஜிக்கல் logical ஆப்பரேஷன் operation ஐ பெர்பார்ம் perform செய்யும் எஎன்டி AND ஓஆர்ஆர் ORR மற்றும் ஈஓஆர் EOR போன்ற இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் உள்ளன பிட்வைஸ் bitwise லெவல் level ல் சப்போர்ட் support செய்யப்படும் மற்றொரு இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction ம் உள்ளது இது பிட் கிளியர் இன்ஸ்ட்ரக்க்ஷன் bit clear instruction என்று அழைக்கப்படுகிறது சுருக்கமாக பிஐசி BIC என குறிக்கப்படுகிறது உண்மையான பொருள் என்னவென்றால் ரெஜிஸ்டர் register ஆர்1 r1 ஆனது ஆர்2 r2 இன் காம்பிளிமென்ட் complement மதிப்புடன் எஎன்டி எட் ANDed ஆகும் நீங்கள் ஒரு என்ஓடி NOT ஆப்பரேஷன் operation ஐ டேக் take செய்து பின்னர் ஒரு எஎன்டி AND ஆப்பரேஷன் operation ஐ செயல்படுத்தவும் எனவே ஆர்2 r2 இல் எந்த பிட் 1 bit1 ஆக இருந்தாலும் நீங்கள் என்ஓடி NOT ஆப்பரேஷன் operation ஐ செயல்பட செய்தால் அந்த பிட்ஸ் bits கள் 0 ஆகிவிடும் நீங்கள் ஆர்1 r1 உடன் எஎன்டி AND செய்தால் ஆர்1 r1 உடன் தொடர்புடைய ஆர்1 r1 இன் பிட்ஸ் bits கள் 0 ஆகிவிடும் எனவே ஆர்2 r2 இல் உங்களுக்கு 1 எங்கிருந்தாலும் ஆர்1 r1 இல் உள்ள தொடர்புடைய பிட்ஸ் bits கள் 0 ஆக இருக்கும் அதாவது அவைகள் கிளீயர்ட் cleared ஆக இருக்கும் எனவே இது பிட் கிளீயர் இன்ஸ்ட்ரக்க்ஷன் bit clear instruction என்றும் அழைக்கப்படுகிறது ரெஜிஸ்டர் டு ரெஜிஸ்டர் மூவ் இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் register to register move instructions கள் சில உங்களிடம் உள்ளது இதனை டேட்டா மானுபுலேஷன் data manupulation வகையின் கீழ் வரையறை செய்கிறோம் இங்கு இரண்டு வகையான ரெஜிஸ்டர் டு ரெஜிஸ்டர் மூவ் register to register move உள்ளது ஒன்று எளிய ரெஜிஸ்டர் டு ரெஜிஸ்டர் மூவ் register to register move மூவ் ரெஜிஸ்டர் டு ரெஜிஸ்டர் move register to register என்று நான் கூறும்போது நீங்கள் இரண்டு ஆபரண்ட்ஸ் operands களை மட்டுமே குறிப்பிட வேண்டும் நான் எம்ஓவி ஆர்0 ஆர்2 MOV r0 r2 என்று கூறும்போது ஆர்2 r2 இன் மதிப்பு ஆர்0 r0 இல் நகல் ஆகிறது மறுக்கப்பட்ட மற்றொரு வெர்ஸன் version மூவ் நெக்லெக்டட் move neglected உள்ளது அதாவது நான் எம்விஎன் ஆர்0 ஆர்2 MVN r0 r2 என்று சொன்னால் ஆர்2 r2 இங்கே காம்ப்ளிமென்டெட்டட் complemented செய்யப்பட்டு ஆர்0 r0 க்கு மூவ் move ஆகும் 32 பிட் bit நம்பர் number ன் நெகடிவ் வால்யு negative value தேவைப்படும் பல அப்ளிகேஷன் applications -கள் உள்ளன அங்கு நீங்கள் இந்த எம் என் MVN இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction ஐப் பயன்படுத்தலாம் இப்போது இங்கே என்க்கோடிங் encoding ல் உங்களுக்கு மூன்று ரெஜிஸ்டர்ஸ் registers கள் தேவையில்லை என்று சொன்னேன் நாம் முன்னர் குறிப்பிடும் இந்த ஆர்1 r1 இங்கே நடுவில் உள்ள ஆபரண்ட் operand தேவையில்லாதது இரண்டு ஆபரண்ட்ஸ் operands கள் மட்டுமே தேவை கம்பேர் compare இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் பல உள்ளன எங்கள் முந்தைய விரிவுரையில் நாங்கள் விவாதித்த சில கண்டிஷன் பிளாக்ஸ் condition flags கள் உள்ளன என்பதை நீங்கள் சிபிஎஸ்ஆர் CPSR ல் ரீக்கால் recall செய்தீர்கள் அங்கு இசட் Z பிளாக் flag இருந்தது ஒரு என் N பிளாக் flag இருந்தது ஒரு வி V பிளாக் flag இருந்தது மற்றும் பலவற்றை நீங்கள் ரீக்கால் recall செய்தீர்கள் இந்த பிளாக் flag கள் உண்மையில் சில அரித்மெடிக் arithmetic அல்லது லாஜிக் logic ஆபரேஷன் operation இன் ரிசல்ட் result களைக் கீப் ட்ராக் keep track செய்யும் நீங்கள் இரண்டு நம்பர்ஸ் numbers -களை ஆட் add செய்யும்போது ரிசல்ட் result 0 ஆக இருந்ததா ரிசல்ட் result பாசிட்டிவ் positive ஆனதா அல்லது நெகடிவ் negative ஆனதா மேலும் ஆபரேஷன் operation காரணமாக ஓவெர்பிளோ overflow நடந்ததா என்பதை இந்த பிளாக் flag கள் கண்காணிக்கும் சில நேரங்களில் நீங்கள் இரண்டு எண்களை ஒப்பீடு செய்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் நீங்கள் உண்மையில் கூட்டல் அல்லது கழித்தல் செயல்களை செய்து முடிவுகளை எங்கும் சேமிப்பு செய்யவில்லை நீங்கள் இரண்டு மதிப்புகளை ஒப்பீடு செய்யவேண்டும் கம்பேர் compare இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction களின் ஹோஸ்ட் host உள்ளது நீங்கள் சிஎம்பி ஆர்1 ஆர்2 CMP r1 r2 என்று சொல்வதன் அர்த்தம் யாதெனில் உள்ளுக்குள்ளாக நீங்கள் ஆர்1 - ஆர்2 r1 r2 செயலை செய்கிறீர்கள் இதன் விடை 0 ஆனதா எதிர்மறை ஆனதா அல்லது நேர்மறை ஆனதா என்பதை நீங்கள் சோதனை செய்கிறீர்கள் விடையைப் பொறுத்து பிளாக் flag கள் செட் set ஆகும் மற்றொரு வெர்ஸன் version கம்பேர் நெகட்டிவ் compare negative உள்ளது உண்மையில் நீங்கள் ஆர்1 ஆர்2 r1 r2 செய்து பின்னர் பிளாக்ஸ் flags களை தயார் செய்ய வேண்டும் இங்கே இந்த இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் ஒரு ரெஜிஸ்டர் register ல் எந்த விடையையும் உற்பத்தி செய்யாது இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இது கண்டிஷன் பிளாக் condition flag -ஐ மட்டுமே தயார் செய்கிறது இதன் மூலம் கண்டிஷன் பிளாக் condition flag யைப் பொறுத்து பின்னர் அந்த ரிசல்ட் result ஐப் பயன்படுத்தலாம் இதேபோல் ஒரு சோதனை வகையிலான கம்பேரிசன் comparison உள்ளது இந்த கம்பேரிசன் comparison -ல் நீங்கள் லாஜிக்கல் logical மற்றும் பிட்வைஸ் bitwise எஎன்டி AND ஆர்1 r1 அண்ட் ஆர2 r2 ஐ செய்கிறீர்கள் என்று பொருள் அதன் பிறகு கிடைக்கும் மதிப்பானது 0 அல்லது நான்சீரோ nonzero வா என்பதை நீங்கள் சரிபார்க்கிறீர்கள் அதன்படி பிளாக் flag களை செட் set செய்கிறீர்கள் இதேபோல் நீங்கள் ஈகுவாலிட்டி equality ஐ சோதிக்கிறீர்கள் இது டிஈகிவ் TEQ ஆகும் ஈகுவாலிட்டி equality என்றால் எக்ஸ்க்ளுசிவ் ஆர் exclusive OR ஆகும் நீங்கள் 0 மற்றும் 0 இன் எக்ஸ்க்ளுசிவ் ஆர் exclusive OR ஐ எடுத்துக் கொண்டால் மதிப்பு 0 ஆகும் நீங்கள் 1 மற்றும் 1 இன் எக்ஸ்க்ளுசிவ் ஆர் exclusive OR ஐ எடுத்துக் கொண்டால் அதன் மதிப்பும் 0 ஆகும் ஆனால் நீங்கள் 0 இன் எக்ஸ்க்ளுசிவ் ஆர் exclusive OR மற்றும் 1 அல்லது 1 மற்றும் 0 வை எடுத்துக் கொண்டால் இது 1 ஆகும் எனவே எக்ஸ்க்ளுசிவ் ஆர் exclusive OR இன் மதிப்பு அதன் பிட்ஸ் bits கள் ஈகுவல் equal அல்லது நாட் ஈகுவல் not equal என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கும் எனவே நீங்கள் 32 பிட் bit முழுமையான நம்பர் number க்கும் எக்ஸ்ஒஆர் XOR ஐ எடுத்து ரிசல்ட் result 0 என வந்தால் இரண்டு நம்பர் number களும் சமம் என்று அர்த்தம் எக்ஸ்ஒஆர் XOR க்கு எல்லா பிட்ஸ் bits களும் 0 மதிப்பைக் கொடுக்கின்றன அதனால்தான் மதிப்பு 0 ஆகும் இம்மீடியட் ஆபெரண்ட்ஸ் immediate operands களை குறிப்பிட வழிகள் உள்ளன சில இம்மீடியட் டேட்டா immediate data வை நீங்கள் குறிப்பிடலாம் என்று நான் சொன்னது போல இந்த ஹாஷ் hash சிம்பல் symbol உடன் இதை எழுதலாம் இரண்டாவது ஆப்பெரண்ட் operand -ஐ இம்மீடியட் ஆப்பெரண்ட் immediate operand என நான் பயன்படுத்தலாம் நான் குறிப்பிடும் நம்பர் number ஹெக்சாடெசிமல் hexadecimal ஆக இருப்பதை ஆம்பர்சண்ட் ampersand குறிப்பிடுகிறது இம்மீடியட் வாலுயுஸ் immediate values களைப் பொறுத்தவரை நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த நம்பர் number ன் அதிகபட்ச மதிப்பில் சில கட்டுப்பாடுகள் உள்ளன எல்லையானது பொதுவாக 0 முதல் 255 வரை இருக்கும் இதை நீங்கள் 2' ஸ் காம்பிளிமென்ட் complement தொடர்பான நம்பர் number ஆகவும் கருதலாம் மேலும் நெகட்டிவ் negative வாலுயு value வையும் கொடுக்கலாம் மற்றொரு வசதியும் உள்ளது கூடுதல் 4 பிட்ஸ் bits கள் இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction இல் உள்ளன அங்கு இந்த ஆப்பெரண்ட் operand மதிப்பு ரொட்டேட் rotate ஆகும் என்று நீங்கள் குறிப்பிடலாம் மேலும் அந்த 32 பிட் bit ரேஞ்ச் range ற்குள் இந்த 8 பிட்ஸ் bits களை நிலைநிறுத்தலாம் உங்கள் தேவைக்கேற்ப உங்கள் நம்பர் number ஐ உருவாக்கலாம் பின்னர் நீங்கள் எடிடி ADD எஸ்யுபி SUB போன்றவற்றை செய்யலாம் இரண்டாவது ஆப்பெரண்ட் operand ல் உள்ள சில நெகிழ்வுத்தன்மைகளைப் பற்றி நான் பேசினேன் இந்த ஷிப்ட்டேட் shifted ரெஜிஸ்டர் register ஆப்பெரண்ட் operand இங்கு வருவதை நீங்கள் காண்கிறீர்கள் எஆர்எம் ARM ஆர்க்கிடெக்சர் architecture ல் ஒரு பேரல் barrel ஷிஃப்ட்டர் shifter இருப்பதை நீங்கள் நினைவுபடுத்துகிறீர்கள் இரண்டாவது ஆப்பெரண்ட் operand ஆப்ஷனல்லி optionally பேரல் barrel ஷிஃப்ட்டர் shifter வழியாக செல்கிறது நீங்கள் அதை ஷிப்ட் shift செய்யலாம் பின்னர் நீங்கள் சில அரித்மெட்டிக் arithmetic அல்லது லாஜிக் logic ஆப்பரேஷன்ஸ் operations களை செய்யலாம் அசெம்பிளி லாங்குவேஜ் லெவல் assembly language level ல் நீங்கள் இந்தவாறு குறிப்பிடலாம் எடிடி ஆர்1 ஆர்2 ஆர்3 LSL 3 ADD r1 r2 r3 LSL 3 நான்காவது பராமீட்டர் parameter லாஜிக்கல் ஷிப்ட் லெப்ட் logical shift left பை by 3 ஆகும் அதாவது இரண்டாவது ஆபரண்ட் operand மூன்று பொசிஷன்ஸ் positions -கள் ஷிப்ட்டேட் லெப்ட் shiftted left செய்யப்பட்டு பின்னர் ஆர்2 r2 உடன் ஆட் add செய்யப்படுகிறது இதை நீங்கள் ஒரு மாறிலியாகக் குறிப்பிடலாம் அல்லது ஆர்5 r5 ஆல் எஞ்சியிருக்கும் சில பதிவு லாஜிக்கல் ஷிப்ட் லெப்ட் logical shift left மூலம் குறிப்பிடலாம் ஆர்5 r5 ல் உள்ள மதிப்பு என்ன இருந்தாலும் அந்த அளவு பிட்ஸ் bits கள் ஷிப்ட் shift செய்யப்படும் இரண்டாவது ஆப்பெரண்ட் operand ஐ ஒரு இணக்கமான வழியில் குறிப்பிடுவதற்கான வசதி எங்களிடம் உள்ளது என்பதை நீங்கள் இங்கே காண்கிறீர்கள் சாதாரண வடிவத்தில் அல்லது சில ஷிப்டட் பார்ம் shifted form ல் இருப்பதால் இந்த ரிவெர்ஸ் சப்ட்ராக்ட் பெசிலிட்டி reverse subtract facility யும் அங்கு உள்ளது மேலும் லாஜிக்கல் ஷிப்ட் லெப்ட் logical shift left மட்டுமல்ல பல்வேறு ஷிப்ட் shift மற்றும் ரொட்டேட் rotate இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் அல்லது ஆப்ஷன்ஸ் options கள் உள்ளன லாஜிக்கல் ஷிப்ட் லெப்ட் logical shift left லாஜிக்கல் ஷிப்ட் ரைட் logical shift right ரொட்டேட் ரைட் rotate right ஆகும் ரொட்டேட் ரைட் rotate right என்பது நீங்கள் ஷிப்ட் ரைட் shift right ஆக மாற்றும்போது கடைசி பிட் bit வெளிவருவது மீண்டும் ரெஜிஸ்டர் register -ன் உள்ளே இருக்கும் ரொட்டேட் ரைட் எக்ஸ்ட்டெண்டெட் rotate right extended என்றால் ரெஜிஸ்டர் register ஐ நீங்கள் வலதுபுறமாக சுழற்றுவது என்று பொருள் பின்னர் உங்கள் கேரி carry பிளாக் flag இருக்கும் இந்த பிட் bit இந்த கேரி carry பிளாக் flag ற்குள் சென்று கேரி carry பிளாக் flag அதில் ரொட்டேட் rotate ஆகும் அதனால்தான் இது 33 பிட் bit ரொட்டேஷன் rotation போன்றது இது 1 பிட் bit எக்ஸ்ட்டெண்டெட் extended என்று அழைக்கப்படுகிறது மேலும் அரித்மேட்டிக் ஷிப்ட் ரைட் arithmetic shift right லாஜிக்கல் ஷிப்ட் லெப்ட் logical shift left ற்கு சமம் வித்தியாசம் இல்லை மேலும் அரித்மேட்டிக் ஷிப்ட் ரைட் arithmetic shift right என்பது நெகடிவ் negative என்று பொருள் நீங்கள் நம்பர் number ஐ ஷிப்ட் ரைட் shift right ஐ செய்யும் போது எண் 1 மோஸ்ட் சிக்னிபிகன்ட் most significant பிட் bit பக்கத்தில் சேர்க்கப்படும் அது பாசிட்டிவ் positive நம்பர் number எனில் ஜீரோ 0 சேர்க்கப்படும் இவையே பல்வேறு ஆப்ஷன்ஸ் options கள்ஆகும் இந்த வரைபடத்தில் இவற்றில் சில காட்டப்பட்டுள்ளன லாஜிக்கல் ஷிப்ட் லெப்ட் logical shift left 5 என்று நீங்கள் சொன்னால் இங்கே ஒரிஜினல் ரெஜிஸ்டர் original register 5 பொஸிஷன்ஸ் positions ஷிப்ட்டேட் லெப்ட் shifted left ஆவதை காணலாம் மற்றும் வலதுபுறத்தில் 0 க்கள் சேர்க்கப்படும் லாஜிக்கல் ஷிப்ட் ரைட் logical shift right 5 பொஸிஷன்ஸ் positions என்று நீங்கள் சொன்னால் ஷிப்ட் ரைட் shift right 5 பொஸிஷன்ஸ் positions கள் ஆவதோடு வலதுபுறத்தில் 0 க்கள் சேர்க்கப்படும் அரித்மேட்டிக் ஷிப்ட் ரைட் arithmetic shift right என்று நான் சொன்னால் அந்த நம்பர் number பாசிட்டிவ் positive ஆகும் அதாவது எம் பி MSB 0 ஆக இருந்தது என பொருள் பின்னர் 0 க்கள் சேர்க்கப்படும் ஆனால் அந்த நம்பர் number நெகட்டிவ் negative ஆக இருந்தால் எம் பி MSB பிட் bit 1 என்று பொருள் பின்னர் 1 க்கள் இடது பக்கத்தில் சேர்க்கப்படும் மேலும் நான் சொன்னது போல் ரொட்டேட் rotate எனில் வெளியே செல்வது அனைத்தும் இங்கே உள்ளே இருக்கும் இவையே பல்வேறு ஆப்ஷன்ஸ் options கள் ஆகும் சில மல்டிப்ளிகேஷன் multiplication இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions களும் உள்ளன எம்யுஎல் ஆர்1 ஆர்2 ஆர்3 எனில் நீங்கள் r2 r3 என்ற இரண்டு எண்களைப் மல்டிப்ளை multiply செய்து ரிசல்ட் result ன் 32 பிட்ஸ் bits களை மட்டுமே எடுத்துக் கொள்கிறீர்கள் ஏனெனில் மல்டிப்ளிகேஷன் multiplication முடிவு 64 பிட் bit ஆக இருக்கலாம் ஆனால் இதன் விளைவாக 32 பிட் bit களுக்குள் பொருந்தும் என்று நீங்கள் கருதும் ஹை ஆர்டர் high order பிட் bit களை நீங்கள் புறக்கணிப்பு செய்கிறீர்கள் நீங்கள் கடைசி 32 பிட் bit -களை மட்டும் எடுத்துக்கொள்கிறீர்கள் மல்டிப்ளிகேஷன் multiplication ல் இம்மீடியேட் ஆபரண்ட்ஸ் immediate operands -களை பயன்படுத்த முடியாது டிஜிட்டல் சிக்னல் digital signal பிராஸஸிங் processing அப்ப்ளிகேஷன்ஸ் applications களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றொரு இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction உள்ளது இது மல்டிப்ளை multiply மற்றும் அக்குமுலேட் accumulate என்று அழைக்கப்படுகிறது அங்கு நீங்கள் தொடர்ந்து ஒரு நம்பர் number ஐ வேறு சில நம்பர் number களுடன் மல்டிப்ளை multiply செய்து தொடர்ந்து மற்றொரு வாலுயு value வைச் சேர்க்க வேண்டும் இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவிற்கு வருகிறோம் எஆர்எம் ARM இன்ஸ்ட்ரக்க்ஷன் செட் instruction set ஆர்க்கிடெக்சர் architecture மூலம் கிடைக்கக்கூடிய மற்றும் ஆதரிக்கப்படும் சில அரித்மேட்டிக் அண்ட் லாஜிக்கல் arithmetic and logical இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction களைப் பற்றி பேசினோம் அடுத்த விரிவுரையில் டேட்டா ட்ரான்ஸ்பெர் data transfer இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions களைப் பற்றி பேசுவோம் ரெஜிஸ்டர்ஸ் registers களுக்கும் மெமரி memory க்கும் இடையில் டேட்டா data வை ட்ரான்ஸ்பெர் transfer செய்ய பயன்படும் பல்வேறு வகையான டேட்டா ட்ரான்ஸ்பெர் data transfer இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் யாவை என காணலாம்